மனித வள மேலாண்மை பற்றிய வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் நாம் வணிக நெறிமுறைகள் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் இப்போது நாம் இந்த நெறிமுறைகள் அனைத்தும் மனித வள மேலாளரின் வாழ்வில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்ற தலைப்பிற்கு செல்லலாம் இப்போது வரை நாம் படித்த அனைத்து விஷயங்களும் மனித வள மேலாளர்கள் எடுத்த முடிவுகளை அல்லது ஒரு மனித வள மேலாளர் என்ற தங்கள் பதவியின் மூலம் அவர்கள் கையாள வேண்டிய விஷயங்களை எப்படியெல்லாம் பாதிக்கும் என்பது குறித்து நாம் பேசலாம் நான் பயன்படுத்திய புத்தகங்கள் இங்கே உள்ளன கிரிஸ்டி மற்றும் கிரிஸ்டி கிரேன் மேட்டன் கோம்ஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டி ஆகியோர் எழுதிய அதே புத்தகங்களை தான் பயன்படுத்தினேன் HRM செயல்பாடுகளுக்கான நெறிமுறை அம்சங்கள் இங்கே முதலாவதாக நாம் கையாளப் போவது விசில்புளோயிங் எனப்படும் ஒன்றாகும் இது மிக மிகக் கடினமான சூழல் ஆகும் விசில் புளோயிங் என்றால் என்ன விசில் புளோயிங் என்பது தற்போதைய பணியாளர் தன் நிறுவனம் ஈடுபடுகின்ற அல்லது தன்னுடைய சக பணியாளர்கள் ஈடுபடுகின்ற நெறிமுறையற்ற நடத்தையை வெளிப்படுத்த முடிவு செய்வதாகும் ஆகவே விசில்புளோயிங் என்பது ஒரு நிறுவனம் தனது தயாரிப்பு அல்லது கொள்கையை மிகச் சிறந்த வழியில் வழிநடத்துவதற்கான மிகச் சிறந்த யோசனையாக இருக்கும் அதே போல் உங்கள் சகாக்களை அல்லது உங்கள் நிறுவனத்தை நீங்கள் நல்வழி பாதையில் செலுத்த நினைக்கும் போதும் இது சிறந்த யோசனையாக இருக்கும் ஆகவே இது மிகச் சிறந்த ஒரு யோசனையாகும் நீங்கள் இதைத் தாராளமாக செய்யலாம் இது மிகவும் நல்ல ஒரு செயல் தானா என்று எனக்குத் தெரியாது ஆனால் நிறுவனம் அதன் தயாரிப்பு அல்லது கொள்கை வாயிலாகச் செய்யும் ஒரு செயல் அதன் பணியாளர்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ மிக மோசமாக தீங்கு விளைவிக்குமேயானால் நீங்கள் தாராளமாக இதைச் செய்யலாம் நிறுவனம் செய்யும் ஒரு செயல் ஏதோ ஒரு வழியில் சமூகத்திற்கு அல்லது மக்களின் நலனுக்கு அல்லது பணியாளர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை நீங்கள் கண்டாலோ அல்லது எதிர்காலத்தில் தீங்கு விளைவிக்கும் என்று உங்களுக்கு உறுதியாகத் தெரிந்தாலோ நீங்கள் இதைச் செய்யலாம் இப்படி ஒரு நிலைமை இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த நடவடிக்கைகளைப் பற்றி மேலிடத்தில் தெரிவிக்க வேண்டாம் தீங்கு விளைவிப்பதாக இருந்தால் தான் இந்த நடவடிக்கைகள் நெறிமுறையற்றவை எனக் கருதப்படும் இங்கே அடுத்ததாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டுள்ளது அதாவது மிகக் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படுவதை பணியாளர்கள் கண்டால் அவர்கள் தங்களுடைய மேற்பார்வையாளரிடம் இது குறித்து தெரிவித்து அவரின் உதவியைப் பெற வேண்டும் ஆகவே எப்போதும் நீங்கள் நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்பதை உங்களுடைய உடனடி மேற்பார்வையாளரிடம் தெரியப்படுத்த வேண்டும் உங்கள் நிறுவனத்தின் நன்மைக்காக வேறொருவர் முன்வந்து இந்த நடவடிக்கை பற்றி புகார் அளிப்பதற்கு முன்பாகவே அதை சரி செய்வதற்கு அவர் உங்களுக்கு உதவுவார் மூன்றாவது சூழல் அல்லது மூன்றாவது நிலைமை என்னவென்றால் நீங்கள் தெரிவித்த பின்னரும் மேற்பார்வையாளர் இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த எந்த செயலும் செய்ய வில்லை என்றால் நீங்கள் இதைச் செய்யலாம் ஒரு செயல் ஒருவருக்குத் தீங்கு விளைவிக்கப் போகிறது என்று உங்களுக்கு நன்றாகத் தெரிகிறது அதை நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையாளரிடம் தெரிவித்து இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கூறியதற்கு மேற்பார்வையாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் அல்லது அவரால் இதைத் தடுத்து நிறுத்த முடியவில்லை ஒரு பணியாளராக நீங்களும் நிறுவனத்திற்குள் இருக்கும் மற்ற நடைமுறைகளையும் சாத்தியமான நடவடிக்கைகளையும் எடுத்து விட்டீர்கள் ஆனால் அதை உங்களால் சரி செய்ய முடியாமல் போய்விட்டது உங்கள் திறனுக்கு ஏற்ற அனைத்தையும் நீங்கள் முயன்று பார்த்து விட்டீர்கள் நீங்கள் மற்றவர்களிடமும் இது பற்றித் தெரிவித்து விட்டீர்கள் உங்கள் மேற்பார்வையாளரிடமும் முறையிட்டு விட்டீர்கள் விரும்பத்தகாத செயல்களை தெரிவிக்க நிறுவனத்தில் இருக்கும் சாத்தியமான முறைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்து விட்டீர்கள் ஆனால் அது எதுவும் பலன் அளிக்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் நீங்கள் விசில் புளோயிங்கை நாடிச் செல்லலாம் இதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பொது மக்களிடம் இந்த விஷயத்தை சொல்லலாம் பொது மக்களிடமிருந்து ஆதரவைப் பெறலாம் அல்லது நிறுவனம் மீது சட்ட ரீதியாக வழக்கு தொடுக்கலாம் நிறுவனத்தின் தயாரிப்பு அல்லது செயல்முறைகள் பொது மக்களுக்கு அல்லது பயனருக்கு கடுமையான பாதிப்பையும் ஆபத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை மற்றவர்கள் நம்புவதற்கு போதிய ஆவண ஆதாரம் உங்களிடம் இல்லாதவரை தயவு செய்து இப்படி ஒரு காரியத்தைச் செய்து விடாதீர்கள் ஆதாரம் இல்லாமல் உங்களால் புகார் அளிக்க முடியாது நிறுவனத்தின் நடைமுறை அல்லது தயாரிப்பானது ஒருவருக்கு மிகக்கடுமையான தீங்கினை அளிக்கிறது என்பதற்கான ஆவண சான்றுகளை நீங்கள் பெறும் வரை விசில்புளோயிங்கை நாடிச் செல்லக்கூடாது இது தவறு என்று நீங்கள் எண்ணும் ஒரு காரணத்திற்காக அது தவறான செயல் என்று கருதப்படாது உங்களிடம் ஆவணச் சான்றுகள் இல்லை என்றால் அதை யாரும் நம்ப மாட்டார்கள் ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எதையும் சொல்லக் கூடாது ஏனெனில் சட்டம் சாதாரண கருத்துக்களுக்கு ஆதரவு அளிக்காது மற்றவர்களுடைய கணிப்புகளுக்கு சட்டம் ஆதரவு அளிக்காது ஆவணச் சான்றுகள் இருந்தால் மட்டுமே சட்டம் ஆதரிக்கும் அதனால் மிகவும் கவனமாக இருங்கள் கண்டிப்பாக இது பிரச்சனையை உண்டாக்கும் என்று பணியாளருக்கு தெரிந்திருக்கலாம் அதற்குத் தேவையான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை அவர் உறுதியாக நம்பலாம் பொது மக்களை நம்ப வைக்க அவரிடம் சிறந்த காரணங்கள் இருக்கலாம் ஆனால் இது ஒரு பரிந்துரை மட்டுமே சட்டத்திற்குக் காரணங்கள் தேவையில்லை இந்த பரிந்துரைகளையும் காரணங்களையும் வைத்து விசில் புளோயிங்கை நாடினால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இத்தகைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள விரும்பினால் தாராளமாக இப்படி செய்யலாம் ஆனால் தவறான அந்த செயலுக்கான ஆதாரத்தைப் பெறும் வரை நிறுவனத்திற்கு எதிராக புகாரளிப்பது என்பது சிறந்த யோசனையாக இருக்காது ஒரு தயாரிப்பு அல்லது ஒரு நடைமுறை சரியாகச் செயல்படவில்லை அல்லது அதில் ஏதோ தவறு நடக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகத் தெரியும் அதற்கான ஆவண சான்றுகளும் உங்களிடம் உள்ளன இப்படி ஒரு நிலையில் நீங்கள் தாராளமாக விசில்புளோயிங்கை நாடலாம் இந்த ஆவண சான்றுகள் உங்களுக்குத் தேவையான முடிவுகளை ஈட்டி தர வாய்ப்புள்ளது உறுதியான ஆவணச் சான்றுகள் இருந்தால் அதை முன்னெடுத்து சென்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள் என்பதற்கான சில அறிகுறிகள் தெரிய வேண்டும் அதுபோல அநியாயத்தை தட்டி கேட்பவர்களின் ஊக்கத்தை நான் குறைக்க முயற்சிக்கவில்லை நீங்கள் இப்படி எண்ணி விடாதீர்கள் நீங்கள் இந்த முடிவுக்கு வரும் முன்பு மிகவும் வலுவாக இருக்க வேண்டும் நீங்கள் மன உறுதியுடன் இல்லை என்றால் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிட்டாது யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய முடிவில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நீங்களே உறுதியாக இல்லாவிட்டால் மற்றவர்கள் எப்படி நம்புவார்கள் இந்த கட்டத்தில் நாம் எல்லோருமே கேம் சேஞ்சராக இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் ஒருவர் நடைமுறைக்கு ஏற்றவாறும் செயல்பட வேண்டும் அதனால் நீங்கள் செல்லும் பாதையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு நீங்கள் முன்வைக்கும் வாதம் லாஜிக்கலாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் சரியானதே என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் பின்னர் நீங்கள் அநியாயத்திற்கு எதிராக போராடலாம் HR மேலாளர்கள் எதிர்கொள்கின்ற மற்றொரு பிரச்சினை என்று எடுத்துக் கொண்டால் அது பணியாளருக்கான வெகுமதிகள் ஆகும் HR மேலாளர்களாகிய உங்களுக்கும் விசில்புளோயிங் செயலுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு HR மேலாளரின் வேலையில் இந்த விசில்புளோயிங் எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு HR மேலாளராக உங்களுடைய பணியாளர்களை ஆதரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது சரியான செயலை பாதுகாக்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பு தான் அதனால் தான் நாம் இங்கே வணிக நெறி முறைகளைப் பற்றிப் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே விசில்புளோவர் தவறுகளைச் சரி செய்யும் நோக்கில் இது அனைத்தையும் செய்கிறார் எனில் ஒரு HR மேலாளராக நீங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் HR மேலாளர்கள் தொடர்ந்து எதிர்கொண்டு வரும் மற்றொரு பிரச்சனை என்னவென்றால் பணியாளர் வெகுமதிகள் ஆகும் நியாயமான மற்றும் குறிக்கோள் உடைய அமைப்புகளை நீங்கள் எப்படி உறுதி செய்வீர்கள் அல்லது நியாயமான சலுகை தொகுப்புகள் தான் உருவாக்கப்படுகிறது என்பதை எப்படி உறுதி செய்வீர்கள் மற்றவர்களை விட சிறப்பாக வேலை பார்த்த பணியாளர்களுக்கு நியாயமான முறையில் வெகுமதிகளை எப்படி அளிப்பீர்கள் ஆகவே HR மேலாளர்களாக நாம் இந்த விஷயங்களை கையாளுவது மிகவும் கடினமான ஒன்றாகும் மேலும் HR மேலாளர்களாக நாம் கையாளக் கூடிய மற்றொரு விஷயம் ஃபேட் கேட் பே ஆகும் ஃபேட் கேட் பே என்பது வேறொன்றும் இல்லை தற்போதைய காலங்களில் சீனியர் நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும் அதிகப்படியான ஊதியத்தைக் குறிக்கிறது இங்கே முக்கியமானது என்னவென்றால் சீனியர் அதிகாரிகள் இதற்குத் தகுதியானவர்களா இல்லையா என்பது தான் நிறுவனத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த சீனியர் அதிகாரிகள் அளித்த பங்களிப்பின் வரவு செலவு பற்றிய பகுப்பாய்வின் அடிப்படையில் அவர்கள் ஊதியத்தைப் பெறுகிறார்கள் நிறுவனத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகளால் கணிசமான லாபம் கிடைத்துள்ளதா என்று பார்க்கப்படும் ஒருவேளை இல்லை என்றால் அவர்களுக்கு எதற்காக அதிக சம்பளம் தர வேண்டும் ஆகவே எல்லா இடங்களிலும் இது ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்கும் அவர்கள் இதை ஃபேட் கேட் பே என்றழைக்கிறார்கள் அதாவது சீனியர் அதிகாரிகள் தங்களுக்கு தகுதியானதை விட அதிகளவு ஊதியத்தைப் பெறுவதாக பலர் எண்ணுவார்கள் அதிகப்படியான ஊதியத்தை அதாவது மில்லியன் டாலர்களில் அல்லது கோடிகளில் வாங்குகிறார்கள் என்று நினைப்பார்கள் சில சமயங்களில் சீனியர் அதிகாரிகளுக்கு இந்தளவு ஊதியத்தை தான் அளிக்க வேண்டும் என்பதை பங்குதாரர்களுக்கு புரிய வைக்க நிறுவனம் மிகவும் சிரமப்படும் ஏனெனில் சீனியர் அதிகாரிகளுக்கு அளிக்கப்படும் ஊதியத்துடன் சேர்த்து அவர்கள் செய்யும் செயலுக்காக கூடுதல் சலுகைகளும் அளிக்கப்படும் அதனால் நிறுவனமானது இது போன்ற கருத்துவேறுபாட்டில் சிக்கிக் கொள்ளாமல் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் மேலும் நிறுவனமானது ஊதியங்களை நியாயமான முறையில் அளிக்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் எடுக்கப்படும் முடிவுகளும் முடிந்தவரை நியாயமானதாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் இன்னும் சிலவற்றிற்கான நெறிமுறை அம்சங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நியாயமான வெகுமதியின் தாக்கங்கள் இங்கே உள்ளன பணியாளர்களுக்கு நாம் வெகுமதி அளிக்கும் போது என்னென்ன விதமான தாக்கங்கள் ஏற்படுகிறது அதில் முதலாவதாக இருப்பது வெளிப்படையான தன்மை ஆகும் ஒளிவு மறைவு இல்லாமல் பணியாளர்களுக்கு எப்படி வெகுமதி அளிப்பீர்கள் பெரும்பாலான சமயங்களில் நாம் எடுக்கும் முடிவுகள் தரத்தை அடிப்படையாகக் கொண்டே இருக்கும் அதாவது இது நல்லதா அல்லது சிறந்ததா நன்மை தரக்கூடியதா அல்லது தீங்கு விளைவிக்குமா ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டிருக்கும் பெரும்பாலான சமயங்களில் ஒரு நபர் நிறுவனத்திற்கு ஆற்றும் பங்களிப்புகள் நன்மை அளிக்கிறதா என்று நம்மால் கணக்கிட முடியாது அதனால் யாருக்கு எந்த அளவு அளிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நமக்கு சிரமமாக இருக்கும் மற்றொன்று புரிந்து கொள்ளும் திறன் வெர்ஸஸ் சிக்கலான தன்மை ஆகும் இது இரண்டுமே கையாளுவதற்கு மிகவும் கடினமானதாக இருக்கும் புரிந்து கொள்ளும் திறன் என்பது ஒரு பணியாளர் தான் பெறும் ஒரு விஷயத்தை எந்த அளவிற்குப் புரிந்து கொள்கிறார் என்பதை குறிக்கிறது புரிந்து கொள்ளும் திறன் என்பது புரிந்து கொள்ளுதல் என்ற வார்த்தையிலிருந்து உருவெடுத்த ஒரு வார்த்தையாகும் அதாவது புரிந்து கொள் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது இதன் அர்த்தம் ஒன்றைப் புரிந்து கொள்வதாகும் பணியாளர்கள் இத்தகைய சலுகை தொகுப்புகளைப் புரிந்து கொள்கிறார்களா என்பதைக் குறிக்கிறது நம் பணியாளர்களுக்காக நாம் உருவாக்கிய இந்த சலுகைகளையும் வெகுமதி அமைப்புகளையும் பெறுவதற்கு அவர்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அவர்களிடம் முடிந்தவரை நியாயமான முறையில் நேர்மையான முறையில் மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்ல வேண்டும் நான் இது ஒரு சலுகையை ஏன் பெற வேண்டும் அதை எப்படிப் பெறுவது என்பதைத் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாகும் நிறுவனம் என்னிடம் வந்து நான் உங்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை தருகிறேன் என்று சொல்கிறது அதன் பின்னர் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை 3 பக்கம் அல்லது 10 பக்கம் அடங்கிய ஒரு பேப்பரில் தருகிறது ஆனால் எனக்கு அது சிறிதும் புரியாது 5 6 10 பாயிண்ட்கள் அதில் இருக்கலாம் நீங்கள் மேற்பார்வையிடும் போது இந்தளவிற்கு விற்பனைகள் செய்திருக்க வேண்டும் இந்தளவு நபர்கள் ரெக்ரூட் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இத்தனை நபர்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறாமல் இருக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிடப் பட்டுள்ளது ஆகவே இந்த விஷயங்கள் தெளிவாக இருந்தால் நிறுவனம் கூறிய அந்த சலுகையை எப்படி பெறுவது என்பதை நான் எளிதாகப் புரிந்து கொள்வேன் பிறகு நான் அதற்கு ஏற்றவாறு செயல்படுவேன் நான் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பட்டியலாக உருவாக்கி அதை ஒவ்வொன்றாக சரி பார்த்துக் கொண்டே வருவேன் மேலும் அதை நோக்கி பணிபுரிவேன் ஆகவே இது தான் புரிந்து கொள்ளும் திறன் என்று சொல்லப்படுகிறது சிக்கலான தன்மை என்பது நம்மிடம் வேலைப் பார்க்கும் பணியாளர்களிடம் உள்ள தனித்துவமான திறனையும் வேறுபாட்டையும் தெரிந்து கொள்வதாகும் நாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் வகையிலான மிகப்பெரிய சலுகை தொகுப்புகளை அவர்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறோம் நீங்கள் எல்லோருக்கும் சலுகைகளைத் தர விரும்புகிறீர்கள் மேலும் நாம் அவர்களிடம் சாதாரணமாக நீங்கள் இதிலிருந்து ஒன்றை தேர்வு செய்யுங்கள் அதிலிருந்து ஒன்றை தேர்வு செய்யுங்கள் என வாயால் சொல்லி விடுகிறோம் ஆனால் அவர்கள் இம்மாதிரியான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் பணியமர்த்திய பணியாளர்களின் தனித்துவமான திறன் மற்றும் வேறுபாடுகளை பொறுத்து இந்த சலுகைகளை வகுக்கிறோம் அதுவும் அவற்றைப் பயன்படுத்த போகும் பணியாளர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உருவாக்குகிறோம் ஆகவே இங்கே நாம் இந்த விஷயங்களை கையாள வேண்டும் அடுத்து இருப்பது சமமாக வாய்ப்பளிப்பது ஆகும் ஜான் ராவல்ஸ் எழுதிய ஃபேர்னெஸ் அண்ட் ஜஸ்டிஸ் என்ற புத்தகத்தில் இது பற்றித் தரப்பட்டுள்ளது நான் இதைப் பற்றி மிக விவரமாக சொல்லப் போவதில்லை உங்களால் முடிந்தால் இந்த புத்தகத்தை பாருங்கள் பணியாளர்களாக நாம் நமக்குள்ளேயே ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டுப் பார்த்து கொள்கிறோம் நான் இதற்குச் சுருக்கமான ஒரு விளக்கத்தைத் தருகிறேன் பணியாளர்களாகிய நாம் அதே நிறுவனத்தில் வெவ்வேறு துறையில் இருக்கும் பணியாளர்களுடனும் அதே துறையில் இருக்கும் சக பணியாளர்களுடனும் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் நாம் எதைப் பெற்றோம் என்பதை ஒப்பிடுகிறோம் ஆகவே நம்முடைய நிறுவனத்திற்குள் வேலை பார்க்கும் நமது சக பணியாளர்களோடு நாம் ஒப்பிட்டுப் பார்ப்பது போலத்தான் அவர்களும் செய்கிறார்கள் ஆகவே நம்மைப் போலவே பயிற்சி பெற்றவர்கள் திறன் உடையவர்கள் வெவ்வேறு வேலையை செய்கிறார்கள் அதன் பிறகு நாம் அதே துறையில் ஆனால் நம் நிறுவனத்திற்கு வெளியே உள்ள பணியாளர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்க்க முனைகிறோம் மேலும் நம்மைப் போன்ற அதே திறமையும் தகுதியும் கொண்ட மற்ற நபர்கள் வேறு துறையில் வேறு நிறுவனத்தில் பணிபுரிகிறார்கள் ஆகவே இது தனிநபர் ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையிலான ஒப்பீடாக இருக்கும் இவ்வாறு நாம் செய்யும் ஒப்பீடுகள் நாம் எந்தளவிற்கு நியாயமாக நடத்தப்படுகிறோம் என்பதைப் புரிந்து கொள்ள அல்லது அதை உணர அல்லது அதைத் தீர்மானிக்க நமக்கு உதவுகிறது நீங்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களை இன்டர்நெட்டில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே பணியாளர்களாகிய நமக்கு சமமான வாய்ப்பு அளிக்கப்படுகிறதா நாம் செய்யும் செயல் அனைத்திற்கும் சம வாய்ப்பு தரப்படுகிறதா என்பதைத் தீர்மானிக்கிறோம் மேலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நாம் நடத்தப்படுகிறோமா என்பதை நாம் தீர்மானிக்கிறோம் அடுத்து இருப்பது சம வாய்ப்பு மற்றும் பங்குதாரரின் மதிப்பு கண்ணோட்டம் ஆகும் நியாயமான நடத்தை ஓபன் ரெக்ரூட்மெண்ட் பயிற்சி பொதுவான நடைமுறைகள் ஆகிய அனைத்தும் வணிக கண்ணோட்டத்தின் படி சிறந்ததாக இருக்கும் என்றும் நாம் செய்யும் அனைத்தும் நமக்கு லாபத்தை ஈட்டித் தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பாகுபாடு காட்டினால் அது நிறுவனத்தைக் கீழ் நோக்கித் தள்ளிவிடும் நாம் பாகுபாடு காட்டினால் அது விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ நிறுவனத்திற்குச் சரிவை உண்டாக்கி விடும் திட்டமிடப்படாத செயலின் பின்விளைவுகளுக்கான சட்டம் ஆனது ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரு செயலை செய்ய நம்மைக் கட்டாயப்படுத்துகிறது அதாவது தொடர் சட்டமானது நெறிமுறை சார்ந்த ஒன்றாக இருக்காது யாரோ ஒருவர் என் தலை மீது துப்பாக்கியை வைத்து இதை தான் நீ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் என் மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்காது இதில் ஏதோ தவறு உள்ளது என்று எனக்குத் தெரியும் என்னிடம் ஒரு செயலை செய்யச் சொல்லிக் கேட்பது சரியானது தான் ஆனால் அதைச் செய்தே ஆக வேண்டும் என்று என்னை கட்டாய படுத்துவது தவறு என்னிடம் அதற்கு சரியான காரணம் சொல்லாமல் அல்லது என்னிடம் முறையாக காரணத்தை விளக்காமல் அச்செயலைச் செய்யச் சொல்லி வற்புறுத்தக் கூடாது இவ்வகையில் தான் ஒரு செயலை செய்யச் சொல்லி நான் நிர்ப்பந்திக்கப்படுகிறேன் அதற்கான காரணம் சொல்லப்பட்டால் என்னால் அதை செய்ய முடியும் என்றால் நான் அதைச் செய்வேன் ஆகவே இப்படி தான் நாம் நியாயமாக நடத்தப்படுகிறோமா அல்லது அநியாயமாக நடத்தப் படுக்கிறோமா என்பதை தீர்மானிக்க இது நமக்கு உதவுகிறது அடுத்து இருப்பது சம வாய்ப்பு மற்றும் கலாச்சார விளக்கங்கள் ஆகும் இது சமநிலையாக உள்ளதா அல்லது சமமற்றதாக உள்ளதா சமநிலை என்பது நீங்கள் 10 மணி நேரமாக வேலை பார்த்து இந்தளவு ஊதியத்தை வாங்குகிறீர்கள் இன்று நீங்கள் பத்து மணி நேரமாக வேலை பார்த்ததால் உங்களுக்கு இந்தளவிற்கு சம்பளம் கிடைக்கும் நாளை நீங்கள் ஆறு மணி நேரமாக வேலை பார்ப்பீர்கள் அதனால் இந்தளவிற்கு சம்பளம் உங்களுக்குக் கிடைக்கும் மொத்தமாக இந்த நாட்கள் வரை நான் 16 மணி நேரமாக வேலை பார்த்திருக்கிறேன் எனில் அதில் எப்படி எல்லாம் வித்தியாசத்தை உருவாக்க முடியும் ஒரு நாள் 12 மணி நேரமும் இன்னொரு நாள் நான்கு மணி நேரமும் வேலை செய்கிறேன் அல்லது இரண்டு நாட்களும் 8 மணி நேரமாக வேலை பார்க்கிறேன் அல்லது ஒரு நாளில் பத்து மணி நேர வேலையும் இன்னொரு நாளில் ஆறு மணி நேரம் வேலை பார்க்கிறேன் இதற்கான அவுட்புட் ஒரே மாதிரியாக இருந்தால் அதே அளவு சலுகைகளை நான் பெற வேண்டும் ஆகவே அதை வைத்துத் தான் இது சமமானதா அல்லது சமமற்றதா என்று தீர்மானிக்கப்படுகிறது இது மிக மோசமான ஒரு எடுத்துக் காட்டு என்று எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கே தெரியும் இப்படி தான் நாம் இதைத் தீர்மானிக்கிறோம் ஆகவே நாம் அதை ஒவ்வொரு சூழல் வாரியாக செய்கிறோம் சமநிலை ஆனது ஒரு சூழலை அடிப்படையாகக் கொண்டு விஷயங்களை பார்க்கக்கூடிய நமது திறனைக் கையாளுகிறது நாம் து விஷயங்களைப் பார்க்கும் திறனுடன் தொடர்புடையது முழுமைவாதம் வெர்ஸஸ் சார்பியல்வாதம் என்பதைப் பற்றி நாம் போன விரிவுரையில் பேசிக் கொண்டிருந்தோம் சமநிலை என்பது முழுமைவாதம் பற்றியது சமத்துவம் என்பது சார்பியல்வாதத்தை பற்றியது ஆகவே இவை அனைத்தும் கலாச்சார ரீதியாகத் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று நாம் எப்படி கருதுவது மேற்கத்தியப் பகுதியை எடுத்துக் கொள்ளலாம் அல்லது நாம் மேற்கத்திய பகுதியை எடுத்துக் கொள்ள வேண்டாம் பொதுவாகத் தனிமனித கலாச்சாரத்தில் வேரூன்றிய ஒரு நிறுவனம் சமூகம் சார்ந்த கலாச்சாரத்தில் இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் இம்மாதிரியான பிரச்சனையை எதிர்கொள்ளும் ஏனெனில் ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தில் வேரூன்றிய ஒரு நிறுவனம் அனைத்து விஷயங்களையும் இறுதி கண்ணோட்டத்தில் பார்க்கும் இலக்குகள் மிக முக்கியமானவை சமூகம் சார்ந்த கலாச்சாரங்கள் நடவடிக்கைகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதைக் கவனிக்க முனைகின்றன இதனால் அதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் காயப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள் எனவே நாங்கள் பாதிக்கப்படுகின்ற சமூகத்தைப் பார்க்கிறோம் ஆகவே இந்த இரண்டும் ஒன்று சேரும்போது நீங்கள் பணியாளர்களுக்கு நெகிழ்வான வேலை நேரத்தை வழங்க வேண்டும் என்று சொல்வதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் குடும்பத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் உள்ளூர் விடுமுறைகளைக் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் X Y சகோதரிகள் தாய்மார்கள் அத்தைகள் உறவினர்களின் திருமணத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்கள் நெருங்கிய உறவாக மட்டும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூற முடியாது இந்த விஷயங்கள் முக்கியமானவை என்பது உங்களுக்குத் தெரியும் ஆகவே இவை நியாயமானதா இல்லையா என்பதைக் கலாச்சார ரீதியாக நாம் தீர்மானிக்கிறோம் இந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய HR களுக்கு இது மீண்டும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது நியாயமான வேலைவாய்ப்பு மற்றும் உறுதியான நடவடிக்கை நியாயமான வேலை வாய்ப்பு என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சட்ட விரோதமான முடிவுகளால் பாதிக்கப்படாத ஒரு நிலையைக் குறிக்கிறது அடுத்ததாக உறுதியான செயல்முறை நியாயமான வேலைவாய்ப்பின் இலக்கை முதலாளிகளிடம் வற்புறுத்துவதன் மூலம் கடந்த காலங்களில் பாகுபாடு காட்டப்பட்ட சில குழுக்களை வேலைக்கு அமர்த்துவதை நோக்கமாகக் கொண்டுள்ளது நாம் அதற்கான எல்லையை வகுத்து நியாயமாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் தற்போது இருக்கும் பணியாளர்களின் தொகுப்புக்கு நான் நியாயமாக இருக்கிறேன் அல்லது ஒட்டுமொத்தமாக சமூகத்திற்கு நான் நியாயமாக இருக்கிறேன் உறுதியான நடவடிக்கையைப் பற்றி நாம் நாம் பேசும்போது சமுதாயத்தில் நாம் நீண்ட காலமாகவே நேர்மை பற்றிப் பேசிக் கொண்டிருக்கிறோம் கடந்த காலங்களில் சமூகத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் காயப்படுத்தி இருந்தால் அதை ஈடுசெய்ய இது எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு அதைத்தான் உறுதிப்படுத்தும் நடவடிக்கை மற்றும் நியாயமான வேலை வாய்ப்பு என்பது இன்று என்னுடைய கையில் என்ன இருக்கிறது என்று கேட்பது ஆகும் இன்று இது என் கைகளில் இருந்தால் நான் இதை இன்று இதைச் சமாளிப்பேன் கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதற்கு நான் பொறுப்பல்ல எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதற்கும் நான் பொறுப்பல்ல இன்று என்னிடம் இது இருக்கிறது அதை விட அதிகமாகவே அல்லது குறைத்தோ நான் செய்வேன் எனவே இந்த இடத்தில்தான் இந்த நிலைமை ஏற்படுகிறது இதனால் உங்களுக்கு சில சமயம் சங்கடம் ஏற்படலாம் பாகுபாடுத்துதல் இது மிகவும் நுட்பமான தலைப்பு ஆகும் நாம் இதனைக் கையாளும் போது கூடுமானவரை ஏதாவது ஒரு குறிக்கோளுடன் இருப்போம் என்று உங்களுக்குத் தெரியும் பாகுபடுத்துதல் என்பது பணியாளர்கள் மத்தியில் வேறுபாடுகளை ஏற்படுத்துவதாகும் நாம் பணியாளர்களை வேறுபடுத்தி பார்க்கிறோம் இரண்டு வகையான பாகுபடுத்துதல்கள் இருக்கிறது ஒன்று வேண்டுமென்றே செய்யப்படும் பாகுபாடு இது முதலாளி தொழிலாளியை வித்தியாசமாக நடத்தும் விதம் ஆகும் இது அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வர்க்கத்தின் காரணமாக நிகழ்கிறது மற்றொன்று பாதகமான தாக்கம் அல்லது வேறுபட்ட தாக்கம் ஒரே தர நிலையில் இருக்கும் ஊழியர்களுக்கு பொருந்தும் ஆனால் அந்த தரநிலை பாதுகாக்கப்பட்ட வகுப்பை அதிகமாகவோ அல்லது எதிர்மறையாகவோ அல்லது மோசமாகவோ பாதிக்கிறது ஆகவே நாம் இப்போது பாதகமான நடவடிக்கை அல்லது மாறுபட்ட தாக்கத்தைப் பற்றி பார்க்கலாம் சாரி நான் இந்த வார்த்தையை தவறாக உச்சரித்து விட்டேன் வேறுபட்ட நடைமுறை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பணியாளர்களை நான் விரும்புவேன் அவர்களுக்கு நான் அதிகமாக வேலைவாய்ப்பைக் கொடுப்பேன் என்று கூறுவார்கள் அல்லது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவோ அல்லது அவர்கள் வயதானவர்களாகவோ அல்லது அவர்கள் இள வயதுடையவர்களாகவோ அல்லது எதுவாக இருந்தாலும் நான் அவர்களை விரும்ப மாட்டேன் பாதகமான தாக்கத்தை பற்றிப் பேசும்போது அவ்வாறு செய்யும் போது அது ஒரு குறிப்பிட்ட குழுவினரை புண்படுத்தவோ அல்லது காயப்படுத்தவில்லை என்று நமக்குத் தெரிந்தால் நாம் அனைவருமே நியாயமாக நடந்துகொள்வதாகவே கூறுகிறோம் இப்போது இது இரண்டும் இடையில் இருக்கும் வேறுபாடுகள் இங்கே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது வேறுபட்ட நடத்தை வேண்டுமென்றே செய்வது என்பதை நேரடியாக பாகுபாட்டை குறிக்கிறது பாதகமான தாக்கம் என்பது மறைமுக பாகுபாட்டைக் குறிக்கிறது இதன் இறுதி விளைவு எப்படி இருக்கும் என்பது பற்றி நாம் உணராமலோ அல்லது நாம் கண்களை மூடிக்கொண்டோ இருக்கிறோம் அடுத்தது வேறுபட்ட நடத்தை என்பது சமமற்ற நடத்தையாக இருக்கிறது ஆனால் பாதகமான தாக்கம் என்பது முடிவுகளின் சமமற்ற விளைவுகளை குறிக்கிறது எனவே நடத்தை என்பது ஒன்றுதான் ஆனால் விளைவுகள் வேறு ஏனென்றால் பணியாளர்களிடம் வெவ்வேறு குணாதிசயங்கள் உள்ளன வேறுபட்ட நடத்தையில் இருக்கும் விதிமுறைகளால் வளாகத்தில் அல்லது நோக்கத்திற்காக இன ரீதியான பாலியல் பிரச்சனை ஏற்படுகிறது இந்த விதி முறைகளால் இனரீதியான பாலியல் பின் விளைவுகள் அல்லது முடிவுகள் ஆகியவை ஏற்படுகிறது ஆகவே பணியாளர்களை நாம் இவ்வாறு நடத்துகிறோம் என்பதை தீர்மானிப்பது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது மற்றவற்றில் கடந்த காலங்களில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதை முடிவுகள் தீர்மானிக்கின்றன இது பின்னர் உணர்ந்து கொள்ளும் உண்மை ஆகும் வேறுபட்ட நடத்தை என்பது வேண்டுமென்றே காட்டப்படும் பாகுபாடு ஆகும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பாதகமான தாக்கம் என்பது தற்செயலான பாகுபாடு ஆகும் வேறுபட்ட நடத்தை என்பது பாரபட்சமற்ற செயல்களைக் குறிக்கிறது பாதகமான தாக்கம் நடுநிலை செயல்களைக் குறிக்கிறது என்றாலும் கூட வேறுபட்ட விளைவுகளைக் குறிக்கிறது வேறுபட்ட நடத்தை என்பது வெவ்வேறு குழுக்களின் வெவ்வேறு தரங்களைக் குறிக்கிறது பாதகமான தாக்கம் ஒரே தரங்களைக் குறிக்கிறது ஆனால் வெவ்வேறு குழுக்களின் வெவ்வேறு விளைவுகளை குறிக்கிறது நாம் எந்தப் பக்கத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் இரண்டையுமே பாகுபாடு என்று கருதலாம் நம்முடைய நிறுவனத்தில் பாகுபாடு காட்டப்படுவதாகக் குற்றச்சாட்டுகள் எழுந்தால் அவற்றை எவ்வாறு நிர்வகிப்பது முதலாவதாக நாம் எடுத்திருக்கும் அந்த முடிவுகளுக்கு வேலை தொடர்பான காரணம் மட்டுமே இருக்கிறது ஏனென்றால் வேலை தொடர்பான திறமைக்காகத் தான் நான் இந்த பணியாளர்களுக்கு இந்த வேலையை கொடுத்தேன் மற்ற படி அவர்களின் பின்னணியுடன் இதற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும் உங்களால் அதை நிரூபிக்க முடியாவிட்டால் நீங்கள் திட்டமிட்டோ அல்லது தற்செயலாகவோ சில குழுக்களுக்கு எதிராக பாகுபாடு காட்டுகிறீர்கள் என்று அனைவரும் ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள் எனவே இந்த விஷயத்தில் ஒருவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றொன்று நேர்மையான தொழில் தகுதி நம்பிக்கையான தொழில் தகுதி என்பது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு அனைத்து ஊழியர்களிடமும் இருக்க வேண்டிய ஒரு பண்பைக் குறிக்கிறது இதன் பொருள் உதாரணமாக நான் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுகிறேன் நீங்கள் ஸ்லைடுகளை பார்க்கும் போது இதைக் காண்பீர்கள் எடுத்துக்காட்டாக உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள ஆசிரியர்களுக்கு இப்போது பி டி தகுதி இருக்க வேண்டும் அப்போது தான் நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் உங்களிடம் பிஎச்டி இல்லையென்றால் நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட மாட்டீர்கள் அல்லது நீங்கள் பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டீர்கள் அல்லது சாதாரண விரிவுரையாளராக அழைத்துச் செல்லப்படலாம் நீங்கள் முன்னேற முடியாது இதற்கும் உங்கள் தகுதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாலும் கூட நீங்கள் பிஎச்டி மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றாலோ அல்லது நீங்கள் அவர்களுக்கு கற்க்க வேண்டும் என்றாலோ அல்லது ஆவணங்களை வெளியிட வேண்டும் என்றாலோ உங்களிடம் பட்டம் இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முடியாது அது போலத் தான் விமானிகளுக்கு சரியான கண் பார்வை தேவையாக இருக்கிறது நீங்கள் மனதளவில் மிகவும் வலிமையானவராக இருக்கலாம் எல்லாம் சரியாக இருக்கலாம் ஆனால் ஒரு விமானியாக நீங்கள் சில தகுதிகளை கொண்டிருக்க வேண்டும் உங்களுக்கு தூக்கக் கோளாறோ அல்லது உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் உங்களால் விமானியாக முடியாது விமானிகளுக்கு மிக அதிக மன அழுத்தச் சூழ்நிலைகளைச் சமாளிக்கும் அளவுக்குத் திறமை இருக்க வேண்டும் அவர்களின் பார்வை திறன் சரியாக இருக்க வேண்டும் நீண்ட தூரம் விமானத்தை இயக்குவதற்கு முன்பு அவர்களுக்குச் சரியான தூக்கம் தேவை இது போன்ற குறைபாடுகள் உங்களுக்கு இருந்தால் உங்களை ஒரு விமானியாக பணியமர்த்த முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் இதற்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அல்லது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் நீங்கள் பாகுபாடு காட்டுகிறீர்கள் என்று சொல்ல முடியாது அந்த வேலைக்கு தேவையான தகுதிகள் உங்களிடம் இருக்கிறதா என்பதுதான் இங்கே முக்கியமான விஷயம் எனவே வேலையை முறையாகச் செய்வதற்கு குறிப்பிட்ட தகுதி தேவை என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும் அடுத்ததாக சீனியாரிட்டி பற்றி பார்க்கலாம் ஒரு நிறுவனம் நன்கு கட்டமைக்கப்படுவதற்கு அனைத்து ஊழியர்களுக்கும் முடிந்தவரை முன்னதாகவே தொடர்பு கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் முடிவெடுக்க சீனியாரிட்டியை ஒரு அளவுகோலாக பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை இறுதி கட்டத்திற்கு முன்பே பணியாளர்களிடம் சொல்ல வேண்டும் நிறுவனத்தின் பாதுகாப்பான மற்றும் திறமையான செயல்பாட்டிற்கு வேலைவாய்ப்பு நடைமுறை அவசியமாக இருக்கும்போது வணிகத் தேவைக்காக நீங்கள் வங்கி நடவடிக்கையையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் ஒரு நிறுவனத்தில் அவசர காலங்களில் பாரபட்சமான நடைமுறை இருக்கலாம் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு முடிவை அவசர அவசரமாக எடுக்க வேண்டும் என்றால் அப்போது யாரோ ஒருவரை வைத்து நீங்கள் அதை செய்து முடித்திருப்பீர்கள் அப்போது பணியாளர்கள் உங்களிடம் வந்து நான் தானே அடுத்த நிலையில் இருந்தேன் என்னை ஏன் அழைக்கவில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் ஒரு விஷயமே இல்லை அவசர நிலையில் காரணமாக நான் இதை செய்ய வேண்டியிருந்தது என்று நீங்கள் கூறலாம் எனக்கு அந்த இடத்தில் யாரோ ஒருவர் தேவைப்பட்டார் அதனால் அவர் உங்களை விட 10 வருடம் ஜூனியராக இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் எடுத்துக் கொண்டேன் எனினும் அந்த நபருக்கு அந்த வேலைக்கான திறன் உள்ளது நான் அவருக்கு பயிற்சி அளித்தேன் மன்னிக்கவும் நீங்கள் விடுப்பில் இருந்தீர்கள் அதனால் தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று நீங்கள் அதை மிகவும் தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் நிரூபிக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் பாகுபாடு காட்டியதற்காக உங்கள் மீது வழக்கு தொடரப்படலாம் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு நியாயமான தங்குமிடம் தேவை என்பது மற்றொரு விஷயம் இவை மேற்கு அல்லது அமெரிக்க அடிப்படையிலான ஆணைகள் என்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் அவை உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான நாடுகளுக்கும் பொருந்தும் ஆகவே முதலாளிகள் ஊழியர்களின் அறியப்பட்ட குறைபாடுகளுக்கு நியாயமான இட வசதியை ஏற்படுத்த வேண்டும் உதாரணமாக தற்போது இந்தியாவில் கூட இந்த வசதிகள் இருக்கிறது என்று உங்களுக்குத் தெரிந்திருக்கும் அதாவது உதாரணமாக பெரும்பாலான இடங்களில் சக்கர நாற்காலி வசதி இருக்கிறது என்று உங்களுக்குத் தெரியும் அலுவலக கட்டிடத்தில் இருக்கும் ஒவ்வொரு தளத்திலும் இந்தியப் பாணி கழிப்பறைகள் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியர்கள் ஒரே மாதிரி பாணியிலான கழிப்பறைகளை பயன்படுத்தப் பழகிவிட்டார்கள் எனவே இந்த வகையான விஷயங்கள் குறைபாடுகள் அல்ல எனவே உங்களிடம் ஒரு இந்தியப் பணியாளர் இருந்தால் உங்கள் அலுவலகத்தில் கண்டிப்பாக இந்தியப் பாணி கழிவறை இருக்க வேண்டும் அது கட்டாயத் தேவை ஆகும் ஆனால் நாங்கள் குறைபாடுகள் பற்றிப் பேசும்போது ஊழியர்களின் அறியப்பட்ட குறைபாடுகளுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆகும் நியாயமான இடவசதியை வழங்குவதைத் தவிர்ப்பதற்கு மாற்றுத்திறனாளி நபர்களின் வேலை வாய்ப்பை முதலாளிகள் மறுக்க முடியாது எனது நிறுவனத்தில் எனக்கு அதிகமான ஊனமுற்றோர் இல்லை என்று உங்களுக்கு உறுதியாகத் தெரியும் என்றாலும் நீங்கள் அவர்களுக்கான வசதியை மறுக்க முடியாது எனவே நான் கிரவுண்ட் ஃபுலோர் சக்கர நாற்காலி வசதி செய்து தர மாட்டேன் என்று நீங்கள் கூற முடியாது ஒரே ஒரு நபர் இருந்தாலும் கூட நீங்கள் சக்கர நாற்காலி அணுகலை வழங்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்தியாவில் பல நிறுவனங்களில் பராப்லீஜியா இடுப்புக்கு கீழே பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கான உபகரணங்களை வழங்கும் திறன் இல்லை அதனால் அது கடினமாகிவிடும் பணியாளர் தங்களுடைய சொந்த உபகரணங்களைக் கொண்டு வராவிட்டால் அந்த உபகரணங்களை வாங்கி கொடுக்கும் அளவுக்கு உங்கள் நிறுவனத்தில் வசதி இல்லை என்றால் நீங்கள் அவர்களுக்கு தங்குமிட வசதியை ஏற்படுத்தித் தர வேண்டும் பணியாளர்கள் இதற்குத் தகுதியற்றவராக இல்லாவிட்டால் தங்குமிடம் தேவையில்லை அடுத்ததாக உறுதிப்படுத்தும் செயல் திட்டங்கள் உறுதிப்படுத்தும் செயலுக்கு நாம் எவ்வாறு திட்டமிடுகிறோம் சேர்ப்பதற்கான படிகளை பயன்பாட்டுப் பகுப்பாய்விற்கு நாம் எவ்வாறு திட்டமிடுகிறோம் இதற்கான முதல் படி என்ன தேவை என்பதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஆகவே நிறுவனத்தில் உள்ள அனைத்து வேலைகளையும் வகைப்படுத்தி பிரிப்பதன் மூலம் தற்போதைய பணியாளர்களின் புள்ளி விவர அமைப்பைத் தீர்மானிப்பதன் மூலமும் இந்த பகுப்பாய்வை நாம் மேற்கொள்கிறோம் கிடைக்கக்கூடிய தொழிலாளர் சந்தையில் அதே பாதுகாக்கப்பட்ட வகுப்புகளின் சதவீதத்தை நாம் தீர்மானிக்கிறோம் நிறுவனத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இருக்கும் பணியாளர்களைப் பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எனவே நிறுவனத்தில் என்ன செய்யப்படுகிறது என்பதை கண்டுபிடிப்போம் இந்த 8 காரணிகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அதைச் செய்வதற்கான ஒரு வழியை நாம் கண்டு பிடிப்போம் அவை இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள இந்த 8 வெவ்வேறு காரணிகளை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் உள்ளூர் மக்கள் தொகை உள்ளூரில் வேலை இல்லாமல் இருக்கும் பணியாளர்கள் உள்ளூரில் இருக்கும் தகுதி வாய்ந்த தொழிலாளர்கள் தொழிலாளர் சந்தையில் தற்போது இருக்கும் தொழிலாளர்கள் உள்ளூர் கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்களின் பட்டதாரிகள் மற்றும் முதலாளியால் நிதியளிக்கப்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்பாளர்கள் ஆகியோர் இதில் அடங்குவர் ஒப்பீட்டு விளக்கப்படத்தை வரையலாம் சில விஷயங்களை எங்குச் சமப்படுத்த வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம் இரண்டாவது படி நிலையாக இலக்குகள் மற்றும் கால அட்டவணைகளை அமைக்கிறது அவை பயன்பாட்டின் அளவை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு எத்தனை பணியாளர்கள் தேவை நிறுவனத்தின் உற்பத்திக்குத் தேவையான பணியாளர்கள் எத்தனை பணியாளர்கள் நிறுவனத்தை விட்டுச் செல்கிறார்கள் வருடாந்திர அடிப்படையில் அல்லது அவ்வப்போது எத்தனை பணியாளர்களை நாம் வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் தொழிலாளர்களை அதிகரிக்க வேண்டுமா அல்லது ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்த வேண்டுமா என்பதை நிறுவனம் முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் ஒருவேளை பணியாளர்களின் அளவைக் குறைக்கலாம் இது போன்ற முதலாளி மேற்கொள்ள விரும்பும் செயல்களை வகைப்படுத்தலாம் அடுத்ததாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் நமக்கு எத்தனை பணியாளர்கள் தேவை என்று முடிவு செய்தவுடன் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் நாம் இலக்குகளை நிர்ணயித்துள்ளோம் கால அட்டவணையை அமைத்துள்ளோம் என்பது உங்களுக்குத் தெரியும் அதன் பிறகு நாம் ஒரு செயல் திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் எந்த மாதிரியான உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம் அமெரிக்க நிறுவனங்களில் இருந்து சில பரிந்துரைகளின் அடிப்படையில் நாம் பாதுகாக்கப்பட்ட வர்க்க உறுப்பினர்களை நியமிக்கிறோம் அடுத்ததாக வேலை வடிவமைப்பின் இறுதிக்கட்டத்திற்கு வரலாம் இதனால் குறைந்த பிரதிநிதித்துவ தொழிலாளர்கள் தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதன் பிறகு அந்த பணியாளர்களுக்கு நாம் சிறப்புப் பயிற்சிகளை வழங்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் நாம் அவர்களுக்குப் பயிற்சி அளிக்கலாம் அந்த பயிற்சியின் போது உங்களுக்குத் தெரிந்த சில கூடுதல் விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் அதனால் அவர்கள் மற்ற பணியாளர்களுக்கு இணையாகத் தகுதி பெறுவார்கள் மேலும் வேலைவாய்ப்பின் போது ஏற்படும் தேவையற்ற தடைகளை நீக்குவதற்கு நீங்கள் அவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்தியா முழுவதிலும் இருந்து வேலைகளுக்கான விண்ணப்பங்கள் வந்திருக்கும் நிலையில் நாம் அவர்களை அழைக்கும் போது தொலைதூர பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் வரமுடியாமல் போகலாம் அதாவது நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இருக்கும் இமயமலையில் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சில சமயங்களில் பழங்குடிப் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அந்தமான் மற்றும் லட்சத்தீவைச் சேர்ந்தவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நாட்கள் கூடுதலாகத் தேவைப்படலாம் எனவே காலக்கெடு வெவ்வேறாக இருக்கும் எனவே அவர்களும் வேலைக்கான விளம்பரத்தைப் பார்க்க நாம் ஒரு சம வாய்ப்பு வழங்க வேண்டும் பின்னர் அவர்கள் தங்கள் விண்ணப்பத்தை அனுப்ப எவ்வளவு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் என்பதை கணக்கிடுகிறோம் நாம் அவர்களுக்குக் கூடுதல் நேரம் தருவதன் மூலம் வேலைவாய்ப்புக்கான தேவையற்ற தடைகளை நீக்குகிறோம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளலாம் மேலும் அவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தைத் தபாலில் அனுப்ப ஏற்படும் தாமதங்கள் பற்றியும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் விண்ணப்பங்கள் இந்த தேதிக்குள் போஸ்ட் மார்க் செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுவோம் அந்த குறிப்பிட்ட வேலை நாளுக்குள் நீங்கள் போஸ்ட் ஆஃபிஸில் உங்களுடைய அப்ளிகேஷன் போஸ்ட் செய்யப்பட வேண்டும் அதன் பிறகு அந்த அப்ளிகேஷன் எங்களை வந்தடைய 20 நாட்கள் எடுத்துக் கொண்டாலும் கூட நாங்கள் அந்த காலத்தைக் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டோம் எனவே இதுவே இதை செய்வதற்கான மற்றொரு வழி ஆகும் சவால் பற்றிப் பார்க்கலாம் தலைகீழ் பாகுபாடு அனைவரையும் உள்ளடக்கியதாக மாற்றுவதற்கான எங்கள் முயற்சிகளில் பாகுபாடு குற்றச்சாட்டுகளை தவிர்ப்பதற்கான எங்கள் முயற்சிகளில் பாதுகாக்கப்படாத தொழிலாளர்கள் வர்க்கங்களுக்கு நாங்கள் நியாயமற்றவர்களாக இருக்கலாம் பிறகு நாம் என்ன செய்வது அது ஒரு சவால் மேலும் அது பற்றி ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது சமமான வேலை வாய்ப்பில் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு தவிர்ப்பது திறன் குறைவாக இருக்கும் பணியாளர் குழுக்களுக்கு பயிற்சி அளிப்பது புகார் தீர்க்கும் செயல்முறையை நிறுவுவது அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் பாகுபாடு காட்டப்படுவதாக நீங்கள் உணர்ந்தால் அதை யாருக்குத் தெரிவிக்க வேண்டும் என்பதை பணியாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு நியாயமான மற்றும் வசதியான மற்றும் பாதுகாப்பான செயல்முறையாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்போதும் எப்போதும் உங்கள் முடிவுகளை ஆவணப்படுத்த வேண்டும் உங்கள் முடிவுகளைப் பற்றி உங்கள் பணியாளர்களிடம் நேர்மையாகத் தெரிவியுங்கள் குறிப்பாக அவை சாத்தியமான விதிமுறைகளை கொண்டு வரக்கூடிய முடிவுகளாக அவை இருக்க வேண்டும் உங்களுக்குத் தேவையான தகவல்களை மட்டுமே கேட்டுத் தெரிந்து கொள்ளுங்கள் ஆட்சேர்ப்பு பற்றிப் பேசும்போது நான் ஏற்கனவே இதைப் பற்றிக் கூறி இருக்கிறேன் பணியாளர்களின் வாழ்க்கைத் துணைக்கு சுகாதார நலன்களை அளிக்க முன்வரவில்லை என்றால் அவர்களின் திருமண நிலையைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளத் தேவையில்லை நம்முடைய பணியாளர்களுக்கு மத ரீதியான விழாக்களுக்கு நாம் விடுமுறை அளிக்க விரும்பினால் ஒழிய அவர்களின் மதத்தை அறிந்து கொள்ளத் தேவையில்லை எனவே இது தனிப்பட்ட தகவல் என்று உங்களுக்கு நன்றாகத் தெரியும் மதம் என்பது தனிப்பட்ட விஷயம் திருமணம் என்பது தனிப்பட்ட விஷயம் இந்த விவரங்களை யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை நான் செய்யும் வேலையை அது நேரடியாகப் பாதிக்காது நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் இது தேவையில்லாமல் சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் இவற்றைத் தவிர்த்தால் நம்முடைய நிறுவனத்தில் மக்கள் மிகவும் வசதியாக இருப்பார்கள் இன்று நான் உங்களுக்கு இந்த விஷயங்களைப் பற்றி தெளிவாகக் கூறி இருக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதைப் பற்றி ஃபோரம்மில் தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம் இந்த வகுப்பறையிலோ அல்லது உங்கள் சகாக்களுக்கோ இது பற்றி ஏதேனும் சிக்கல்கள் அல்லது யோசனைகள் இருந்தால் அது பற்றி தெரிவிக்கவும்